எனவே ஒரு சர்க்யூட்டில் நான் லீனியர் இரண்டு போர்ட்டை சந்திக்கும் போது நாம் பின்வருவனவற்றைச் செய்கிறோம் நான் லீனியர் சமன்பாட்டைத் தீர்ப்பதற்கான வழக்கமான வலிமிகுந்த வழியில் நாம் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பெறுகிறோம் நாம் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைப் பெற்ற உடன் விஷயங்கள் எளிதானது நாம் செய்வது எல்லாம் நான் லீனியர் டூ போர்ட்டை லீனியர் டூ போர்ட்டுடன் மாற்றுவதுதான் இரண்டு போர்ட்டின் அளவுருக்கள் என்ன என்றால் அவை ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் உள்ள லார்ஜ் சிக்னல் கேரக்டரஸ்டிகளின் பார்சியல் டெரிவேட்டிவ்களைத் தவிர வேறில்லை மற்றும் சர்க்யூட் ஈகுவலன்ட் என்ன ஒரு போர்ட் நெட்வொர்க்காக இருந்தால் அதற்கு ஈகுவலன்ட் ரெசிஸ்டர் ஆகும் இரண்டு போர்ட் நெட்வொர்க்காக இருந்தால் அதற்கு ஈகுவலன்ட் லீனியர் இரண்டு போர்ட்கள் ஆகும் மற்றும் நமது நான் லீனியர் இரண்டு போர்ட் என்ன இதற்கு ஈகுவலன்ட் ஒரு லீனியர் டூ போர்ட் ஆகும் சில சமயங்களில் இங்கே பெட்டியின் உள்ளே இருக்கும் மேட்ரிக்ஸைக் கொடுத்தால் அதன் அர்த்தம் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் இது V1 I1 V2 I2 என்றால் இது Δ V1 Δ I1 Δ V2 மற்றும் Δ I2 ஆக இருக்கும் மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது சிறிய இன்க்ரிமெண்ட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் மற்றும் இது தொடர்புடைய ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் மதிப்பிடப்படுகிறது நீங்கள் விரும்பிய ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் சிறிய சிக்னல் ரெசிஸ்டன்ஸ் டையோடைக் கணக்கிடுவது போல இந்த அளவுருக்கள் இந்த பார்சியல் டெரிவேட்டிவ்களை தொடர்புடைய ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் கணக்கிட வேண்டும் இப்போது நீங்கள் சமன்பாடுகளில் இதைப் பயன்படுத்தலாம் பொதுவாக சர்க்யூட் சமன்பாட்டுடன் வேலை செய்வது நமக்கு மிகவும் வசதியாக இருக்கும் எனவே இதன் சர்க்யூட் சமன்பாடு உங்களுக்குத் தெரியும் இது போர்ட் 1 இல் இருக்கும் நீங்கள் ஒரு கண்டக்டன்ஸ் y11 அல்லது y11க்கு மேல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஐக் கொண்டிருப்பீர்கள் இவை அனைத்தின் பரிமாணங்களும் இங்கிருந்து தெளிவாகத் தெரியும் கண்டக்டன்ஸ் என்பது மிகத் தெளிவாக இருக்க வேண்டும் உங்களிடம் கரண்ட் உள்ளன மேலும் வோல்ட்டேஜ் உள்ளது கரண்ட்டைப் பெற நீங்கள் வோல்ட்டேஜ் ஐ ஏதாவது ஒன்றால் பெருக்க வேண்டும் எனவே இது ஒரு கண்டக்டன்ஸ் ஆக இருக்க வேண்டும் எனவே நான்கையும் செய்யுங்கள் மேலும் உங்களிடம் கண்ட்ரோல் சோர்ஸும் y12 Δ V2 ஆக இருக்கும் உங்களிடம் கண்ட்ரோல் சோர்ஸ் y21 Δ V1 மற்றும் கண்டக்டன்ஸ் y22 அல்லது y22 க்கு மேல் ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கும் இது Δ V2 இது Δ I2 ஆகவும் இது Δ I1 ஆகவும் இருக்கும் நீங்கள் டையோடு அல்லது இரண்டு டெர்மினல் நான் லீனியாரிட்டியை ரெசிஸ்டருடன் மாற்றுவது போல இரண்டு போர்ட்டையும் ஒரு லீனியர் டூ போர்ட் மூலம் மாற்றுவீர்கள் அவ்வளவுதான் அது அங்கே இருக்கிறது இப்போது இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் நான் மீண்டும் டையோடின் உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன் அல்லது வேறு ஏதேனும் ஒரு போர்ட் எலிமெண்ட் அல்லது இரண்டு டெர்மினல் எலிமெண்ட்களை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் நம்மிடம் கரண்ட் வெர்சஸ் வோல்ட்டேஜ்ஜின் பிளாட் உள்ளது ஒரு டையோடு அது போன்ற ஒன்று என்பதை நாம் அறிவோம் மேலும் இது ஒரு கரண்ட்டில் பையாஸ்ட் ஆக உள்ளது அல்லது ஆபரேட்டிங் பாய்ண்ட் கரண்ட் 1mA என்று வைத்துக்கொள்வோம் ஸ்மால் சிக்னல் இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட்டையும் நாம் அறிவோம் அது என்ன என்றால் இது ஒரு ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டர் இன் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது நமக்குத் தெரியும் இந்த r என்பது அடிப்படையில் நான் லீனியாரிட்டி f ஆக இருக்கும் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் r என்பது f கண்டக்டன்ஸ் g என்பது f ஆக இருக்கும் அதனால் உங்களிடம் 1mA உள்ளது அது இந்த கிராஃப்பின் சிலோப் ஆகும் நான் லீனியர் எலிமெண்ட்டிற்கு அது என்ன என்றால் நாம் முன்பு பார்த்தது போல நான் லீனியர் கேரக்டரஸ்டிகளின் கிராஃப்பிகல் சித்தரிப்புக்கு நான்கு பிளாட்ஸ் தேவை அளவுருவாக V2 உடன் I1 வெர்சஸ் V1 எனவே இந்த இரண்டு பிளாட்ஸ்களுக்கும் V2 என்பது அளவுரு இந்த இரண்டு பிளாட்ஸ்களுக்கும் V1 என்பது அளவுருவாகும் இப்போது இன்க்ரிமெண்டல் அளவுரு y11 என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் ∂f1 ∂ V1 என்பதைத் தவிர வேறில்லை என்பதை அறிவோம் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இந்த கிராஃப்பில் இருக்கும் வளைவு I1 வெர்சஸ் V1 இன் சிலோப் நமக்குத் தேவை மற்றும் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் ஏதோ ஒன்று என்று வைத்துக் கொள்வோம் அது என்னவாக இருக்கும் என்றால் அதை V10 V20 என்று அழைக்கிறேன் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் இந்த கிராஃப்பில் V10 எங்குள்ளது என்பதைப் பார்த்து V1 உடன் தொடர்புடைய வளைவையும் அந்த இடத்தில் y11 க்கு சமமான சாய்வையும் தேர்ந்தெடுக்கவும் இதேபோல் இந்த வளைவில் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் y21 என்பது ∂f2 ∂ V1 என்பதை நாம் அறிவோம் நீங்கள் V10 எங்கே என்று பார்க்கிறீர்கள் நீங்கள் V20 உடன் தொடர்புடைய வளைவை எடுக்கிறீர்கள் அந்த புள்ளியில் சிலோப் y21 க்கு சமம் இதேபோல் இந்த இரண்டு கிராஃப்களும் உங்களுக்கு y12 ஐ வழங்குகின்றன இது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் V2 ஐப் பொறுத்து f1 இன் டெரிவேட்டிவ் ஆகும் எனவே இங்கே நீங்கள் V20 எங்கே என்று பார்க்கிறீர்கள் நீங்கள் V10 உடன் தொடர்புடைய வளைவைத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் இது இந்த ஒன்று என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அங்குள்ள சிலோப் ஆனது y12 க்கு சமம் இறுதியாக y22 என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் V2 ஐப் பொறுத்து f2 இன் பார்சியல் டெரிவேட்டிவ் ஆகும் எனவே மீண்டும் நீங்கள் V20 எங்கே என்று பார்க்கிறீர்கள் நீங்கள் V10 உடன் தொடர்புடைய வளைவைத் தேர்வு செய்கிறீர்கள் எனவே அது அந்த ஒன்று பின்னர் அங்குள்ள சிலோப் y22 க்கு சமமான ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் அந்த வளைவின் சிலோப் என்று சொல்லலாம் எனவே பொதுவாக அனைத்து ஸ்மால் சிக்னல் அளவுருக்கள் அடிப்படையில் லார்ஜ் சிக்னல் வளைவுகளின் டெரிவேட்டிவ்ஸ் ஆகும் இந்த I1 வெர்சஸ் V1 இந்த வளைவுகள் லார்ஜ் சிக்னல் வளைவுகள் என்று அழைக்கப்படுகின்றன இது லார்ஜ் சிக்னல் ஆகும் ஏனெனில் இது ஸ்மால் சிக்னல் அல்ல ஸ்மால் சிக்னல் என்பது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டைச் சுற்றியுள்ள சிறிய இன்க்ரிமெண்ட்களைக் குறிக்கிறது லார்ஜ் சிக்னல் ஆனது மொத்த கேரக்டரஸ்டிக்களைக் குறிக்கிறது ஸ்மால் சிக்னல் கேரக்டரஸ்டிக்கள் ஆனது லார்ஜ் சிக்னல் கேரக்டரஸ்டிலிருந்து பெறப்படுகின்றன ஸ்மால் சிக்னல் லீனியர் அளவுருக்கள் அடிப்படையில் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் லார்ஜ் சிக்னல் கேரக்டரஸ்டிகளின் சிலோப் ஆகும் இது ஒரு போர்ட் இரண்டு போர்ட் அல்லது எத்தனை போர்ட்கள் எந்த வகையான நான் லீனியாரிட்டிக்கும் பொருந்தும்